ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் II பகுதி 2 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 4 விரிவுரை 32 ல் இப்போது ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சன் II என்ற தலைப்பில் உள்ளோம் இந்த ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சன் II தலைப்பில் குறிப்பாக புள்ளிகளை காட்சிப்படுத்துதல் கோடுகளை காட்சிப்படுத்துதல் இவைகளைப் பார்த்து வருகிறோம் கோடு ஒன்று வெர்டிகள் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் மீது எவ்வாறு காட்சிப்படும் இவை ஒருவேளை பிளேன்களுக்கு இணையான திசையில் அமைந்தால் மற்றும் செங்குத்து திசையில் அமைந்தால் அல்லது சாய்வாக அமைந்தால் எவ்வாறு இருக்கும் என்ற அடிப்படை இன்ஜினியரிங் டிராயிங் அமைப்புகளைப் பற்றி பார்த்து வருகிறோம் இனி நம்முடைய தலைப்பிற்குள் செல்லலாம் முந்தைய வகுப்பில் ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சனில் வெவ்வேறு வகையான கோடுகளை காட்சிப்படுத்தும் முறை பற்றி பார்த்தோம் எடுத்துக்காட்டாக கோடு ஒன்று ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் பிளேனிற்கு செங்குத்து திசையில் அமையும் பொழுது அதனை காட்சிப்படுத்தினால் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்த்தோம் எடுத்துக்காட்டாக ஒரு கோடு ஹரிசாண்டல் பிளேனிற்கு செங்குத்தாக அமையும் பொழுதுஅதனை ஹரிசாண்டல் பிளேனில் காட்சிப்படுத்தினால் அக்காட்சி ஒரு புள்ளி போன்று தென்படும் அதே கோட்டினை வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்தால் கோட்டின் உண்மையான நீள அளவு கிடைக்கும் இங்குள்ள AB என்பதே உண்மையான நீள அளவாகும் மேலும் வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யும்பொழுது உண்மையான நீள அளவை வெளிப்படுத்தும் கோடாகவும் ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யும்பொழுது ஒரு புள்ளியாகவும் தென்படுகிறது இந்தக் காட்சிகளை குறிக்க நிஜ கோட்டினை குறிக்க அப்பர் கேஸ் எழுத்துக்களையும் ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் காட்சிகளுக்கு லோயர் கேஸ் எழுத்துக்களையும் வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் காட்சிகளுக்கு டேஸ் அல்லது பிரைம் குறியீடுகளைக் கொண்டு குறிப்பதை வழக்கமாக வைத்துள்ளோம் அதேபோல ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் பிளேனிற்கு இணையாக அமைந்த ஒரு கோட்டினை காட்சிப்படுத்த முயலும் பொழுது ஹரிசாண்டல் பிளேன் மீது கிடைக்கும் டாப் வியூ மற்றும் வெர்டிகள் பிளேன் மீது கிடைக்கும் ப்ரெண்ட் வியூ இவை இரண்டும் கோட்டின் உண்மையான நீள விவரங்களை தருகின்றன இதற்கு அடுத்ததாக கோடு ஒன்று ஹரிசாண்டல் பிளேனிற்கு சாய்வாக அமைந்திருப்பதை காட்சிப்படுத்த முயற்சித்தோம் இவ்வாறு கோட்டினை நீடித்தால்ஹரிசாண்டல் பிளேன் திசையில் தீட்டா என்ற கோண அளவு அமைந்துள்ளது ஆனால் இதே கோடு வெர்டிகள் பிளேனிற்கு இணையாக அமைந்துள்ளது இது போன்ற சந்தர்ப்பங்களில்கோட்டின் உண்மையான நீளம் அதன் ப்ரெண்ட் வியூவில் கிடைக்கும் மேலும் கண்ணுக்குப் புலப்படும் நீளம் இங்குள்ள டாப் வியூவில் கிடைக்கும் மேலும் நாம் வழக்கமாக உபயோகிக்கும் குறியீடு ஹரிசாண்டல் பிளேன் திசையில் அமைந்துள்ள கோண அளவை தீட்டா என்றும் வெர்டிகள் பிளேன் திசையில் அமைந்துள்ள கோண அளவை ப்பி என்றும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதன்படி இங்கு வெர்டிகள் பிளேன் திசையில் அமைந்த கோண அளவை ப்பி என்று வைத்திருக்கிறோம் இதன் உண்மையான நீள அளவு விவரங்கள் இதனை ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யும் பொழுது கிடைக்கிறது கண்ணுக்குத் தென்படும் அப்பரண்ட் லென்த் வெர்டிகள் பிளேனில் நாம் பார்க்கிறோம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த எடுத்துக்காட்டினை முதலாவதாக பார்க்கலாம் இதில் A என்ற புள்ளி 20 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு மேல் புறமும் 30 mm வெர்டிகள் பிளேனிற்கு முன்புறமும் அமைந்துள்ளது நாம் இவற்றிற்கான ப்ரொஜெக்ஷன்களை வரைய வேண்டும் இந்தப் புள்ளி பஸ்ட் குவாட்ரண்ட்டில் அமைந்திருப்பதாக கொள்ளலாம் இனி இவைகளை ஹரிசாண்டல் பிளேன் என்றும் வெர்டிகள் பிளேன் என்றும் எடுத்துக் கொள்ளலாம் நமது புள்ளியானது 20 மில்லிமீட்டர் ஹரிசாண்டல் பிளேனிற்கு மேல் புறமும் 30 மில்லிமீட்டர் வெர்டிகள் பிளேனிற்கு முன்புறமும் வரைந்து கொள்கிறோம் இனி இதனை ப்ரோஜெக்ட் செய்ய இங்கு காட்டப்பட்டுள்ள இந்த திசைகளில் ஏதாவது ஒன்றினை தேர்வு செய்யலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு திசையையும் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் முதலாவதாக நாம் எப்பொழுதுமே வெர்டிகள் பிளேன் மீது காட்சி படுத்துவோம் அவ்வாறு செய்து இங்கு உள்ளவாறு இதனை X அச்சு என்றும் Y அச்சு என்றும் எடுத்துக் கொள்ளலாம் X மற்றும் Y என்ற இவை இரண்டும் ஆரம்ப புள்ளி வழியாக அமைந்துள்ளது இந்த A என்ற புள்ளியின் ப்ரொஜெக்ஷன் வெர்டிகள் பிளேன் மீது அமைவதை a' என்று குறித்துக் கொள்ளுங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள நீளம் 20 mm இதனைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் இனி இவ்வாறு இதனை ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து பின்னர் ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி கடிகார முள் சுற்றும் திசையில் திருப்பி அமைக்கும் பொழுது நம்முடைய A என்ற புள்ளியின் காட்சி a என்று இங்கு அமையும் இதன் தொலைவு 30 mm என்பதாகும் இனி இவற்றின் தீர்வுகளைப் பற்றி பார்க்கலாம் A என்ற புள்ளியை வரைவதற்கு நேரடியாக 20 mm உயரத்தில் வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து கொள்கிறோம் பின்னர் இதனை ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்கிறோம் பின்னர் தொடக்கப் புள்ளியை மையமாக எடுத்துக்கொண்டு இங்கு உள்ளவாறு இந்த ஆர மதிப்பில் புள்ளியை மாற்றி அமைக்கிறோம் இது எவ்வாறெனில் பிளேனை 90 டிகிரி திருப்பி அமைப்பது போன்றதாகும் இப்பொழுது சைட் வியூ திசையில் இருந்து பார்க்கும் பொழுது எவ்வாறு நம்முடைய ப்ரொஜெக்ஷன் இருக்கும் என்பதை வரைந்து பார்க்கலாம் இவ்வாறாக வெர்டிகள் பிளேன் மையம் அமைந்திருக்கும் XY கோஆர்டினேட் இங்கு இருப்பது போல் செல்வதாக வைத்துக் கொள்ளலாம் A என்ற புள்ளி வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்படும் பொழுது a' என்றும் O என்ற மையத்தைப் பொறுத்து 90 டிகிரி இது அமைந்துள்ள தொலைவு ஆரத்தில் இதனை திருப்பும் பொழுது நமக்கு a என்ற காட்சி கிடைக்கிறது இனி இவைகளை எவ்வாறு வரைபடமாக உருவாக்குவது இனி அதனை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் வரைபடத்தில் ஒரு கோடு வரைந்து கொள்ளுங்கள் பின்னர் ஹரிசாண்டல் பிளேன் மற்றும் வெர்டிகள் பிளேன் இவைகளை உருவாக்குங்கள் இங்கு உள்ள இது வெர்டிகள் பிளேன் ஆகும் முதலில் A என்ற புள்ளியை ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் அதற்கான தொலைவு 30 அலகுகள் என்று கொடுக்கப்பட்டுள்ளன இந்த திசையில் 102030 என்றும் உயரத்தில் 20 அலகுகள் தொலைவில் இந்த இடத்தில் A புள்ளி அமைய வேண்டும் இதனை அடிப்புறம் அமைந்துள்ள பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் முதலில் எப்பொழுதுமே எளிமையாக இருக்கும் என்பதற்காக நமது ப்ரொஜெக்ஷனை வெர்டிகள் பிளேன் மீது ஏற்படுத்துவோம் பின்னர் அவ்வாறு ஹரிசாண்டல் பிளேன் மீதும் ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துவோம் வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்ட காட்சி a' என்று வைத்துக்கொள்ளலாம் இனி கம்பாஸ் உதவிகொண்டு இந்தத் தொலைவு ஆர மதிப்பில் இந்தப் புள்ளியை ஆர்க் மூலம் இவ்வாறு நகர்த்த உள்ளோம் இதைச் செய்த பிறகு காட்சியை a என்று வைத்துக் கொள்ளலாம் இனி இந்த கோடுகளை நன்றாக வரைந்து கொண்டு இங்கு உள்ளவாறு 20 அலகுகள் மற்றும் 30 அலகுகள் என்று பஸ்ட் குவாட்ரண்ட் முறையில் ப்ரோஜெக்ட் செய்து கொள்கிறோம் இனி இதனை எவ்வாறு த்தர்டு குவாட்ரண்ட் முறையில் ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி கொள்வோம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இனி பார்க்கலாம் நம்முடைய முதல் பயிற்சி A என்ற புள்ளி பஸ்ட் குவாட்ரண்ட்டில் அமைந்திருந்தது நாம் கேட்கப்போகும் இரண்டாவது கேள்வி த்தர்டு குவாட்ரண்ட்டில் B என்ற ஒரு புள்ளி 40 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு கீழ்ப்புறமும் 50 mm வெர்டிகள் பிளேனிற்கு முன்புறமும் இங்கு காண்பிக்கப்பட்டு உள்ளவாறு அமைந்தால் இந்தப் புள்ளியில் ப்ரொஜெக்ஷன் ஹரிசாண்டல் பிளேன் மற்றும் வெர்டிகள் பிளேன் மீது எவ்வாறு இருக்கும் என்பதாகும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு கடைசி வகுப்பில் நாம் கற்றவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் வழக்கம்போல நேரடியாக புள்ளியை வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் இனி த்தர்டு குவாட்ரண்ட்டில் ஹரிசாண்டல் பிளேனிற்கு என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் கடிகாரமுள் சுற்றும் திசையில் 90 டிகிரி திருப்ப வேண்டும் அதற்காக முதலில் புள்ளியை இவ்வாறு ப்ரோஜெக்ட் செய்து தொடக்கப் புள்ளியில் இருந்து புள்ளி அமைந்துள்ள தொலைவை ஆர மதிப்பாக கொண்டு புள்ளியின் காட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் இவ்வாறு கிடைக்கப்பெறும் காட்சி b என்பதாகும் நீங்கள் காண்பது போல் இவை மேல்புறம் மற்றும் அடிப்புற காட்சிகள் த்தர்டு குவாட்ரண்ட்டில் இடம் மாறி அமைந்துள்ளன கொடுக்கப்பட்டுள்ளபடி B என்ற புள்ளி ஹரிசாண்டல் பிளேனிற்கு 40 mm கீழ்ப்புறமும் வெர்டிகள் பிளேனிற்கு 50 mm முன் பக்கமாகவும் அமைந்துள்ளது இனி இவற்றை 0 10 20 30 40 என இவ்வாறாக த்தர்டு குவாட்ரண்ட்டில் குறித்துக் கொண்டு அதனை B என்று வைத்துக்கொள்வோம் இனி இந்த புள்ளியை ப்ரோஜெக்ட் செய்யும்பொழுது இவ்வாறாக மாற்றமடைகிறது இதனை b' என்று அழைக்கிறோம் ஹரிசாண்டல் பிளேனில் முதலில் இதை ப்ரோஜெக்ட் செய்து ஆரம்ப புள்ளியிலிருந்து நமது புள்ளி அமைந்துள்ள தொலைவில் ஆர மதிப்பு கொண்டு திருப்பி அமைக்கும் பொழுது b என்ற காட்சி கிடைக்கிறது பஸ்ட் குவாட்ரண்ட்டில் A என்ற புள்ளிக்கு டாப் வியூ அடிப்புறமும் ப்ரெண்ட் வியூ மேல்புறம் அமைந்துள்ளது ஆனால் b என்ற புள்ளியை பொருத்தவரை டாப் வியூ மேல் புறமும் ப்ரெண்ட் வியூ அடிப்புறமும் அமைந்துள்ளன நாம் அமைந்துள்ள காட்சியை பொறுத்துதான் மேல்புறம் கீழ்புறம் என்று கொள்கிறோம் த்தர்டு குவாட்ரண்ட்டில் டாப் வியூ மற்றும் ப்ரெண்ட் வியூ இடம்மாறி அமைந்துள்ளன பொதுவாக இவ்வாறு தான் நாம் வடிவங்களை வரைய வேண்டும் ஒருவேளை இவை செகண்ட் குவாட்ரண்ட்டில் அமைந்திருந்தால் நேரடியாக புள்ளியை வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து பின்னர் ஹரிசாண்டல் பிளேனில் ப்ரோஜெக்ட் செய்து 90 டிகிரி திருப்பி மேல்புறம் அமைக்கவேண்டும் ஒருவேளை இவ்வாறு புள்ளி போர்த் குவாட்ரண்ட்டில் அமைந்திருந்தால் முதலில் புள்ளியை வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து பின்னர் ஹரிசாண்டல் பிளேனில் ப்ரோஜெக்ட் செய்து 90 டிகிரி திருப்பி அமைக்க வேண்டும் இவ்வாறு ஒரு புள்ளியில் ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ பிளேன் மீது அமைந்திருக்கும் இனி இதற்கான தீர்வுகளை பார்க்கலாம்நமது புள்ளி பஸ்ட் குவாட்ரண்ட்டில்அமைந்து இருக்கும் பொழுது a' என்ற காட்சி மேல் புறத்திலும் a என்ற காட்சி அடிப்புறமும் அமையும் மேலும் பஸ்ட் குவாட்ரண்ட்டில் மேல்புறம் ப்ரெண்ட் வியூ கீழ்ப்புறம் டாப் வியூ அமைந்திருக்கும் அதற்காக நாம் பின்பற்றிய முறைகள் முதலில் XY என்ற ரெபரன்ஸ் லைன் வரைந்து கொண்டு அவற்றில் இருந்து 20 mm தொலைவில் a' என்ற புள்ளியை குறித்துக்கொள்ள வேண்டும் இது வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு கிடைக்கும் காட்சியாகும் எனவே பஸ்ட் குவாட்ரண்ட்டில் XY அமைந்த இடத்தில் இருந்து 20 mm உயரத்தில் a' என்று காட்சி அமைந்துள்ளது பின்னர் இந்த XY ரெபரன்ஸ் லைனிற்கு செங்குத்து திசையில் கோட்டினை நீட்டித்து 30 mm கீழ்ப்புறம் சென்று டாப் வியூவை வரைந்து கொள்ள வேண்டும் இந்தக் காட்சி a என்பதாகும் இவைகளில் a' ப்ரெண்ட் வியூ மற்றும் a என்பது டாப் வியூவாக கிடைக்கும் இனி அடுத்த கேள்வியினை கேட்கலாம் D என்ற புள்ளி ஹரிசாண்டல் பிளேனிற்கு 20 mm கீழ்ப்புறமும் 30 mm வெர்டிகள் பிளேனிற்கு முன் பக்கத்திலும் அமைந்துள்ளது இதற்கான ப்ரொஜெக்ஷனை நாம் வரைய வேண்டும் இந்தப் புள்ளியை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை உங்களால் யூகிக்க முடிகிறதா இதை காட்சி படுத்துவதற்காக முதலில் இங்கு உள்ளவாறு ஒரு ஹரிசாண்டல் பிளேன் மற்றும் வெர்டிகள் பிளேன் கொண்ட வரைபடத்தினை நாம் காட்சிப்படுத்தி கொள்ள வேண்டும் D என்ற புள்ளி ஹரிசாண்டல் பிளேனிற்கு 20 mm கீழ்ப்புறமும் 30 mm வெர்டிகள் பிளேனிற்கு முன் பக்கத்திலும் அமைவது என்பது இங்கு உள்ளவாறு இருக்கும் இவ்வாறு நாம் 20 mm கீழ்ப்புறம் சென்று பின் 30 mm வெர்டிகள் பிளேனிற்கு முன்பக்கத்தில் அளவுகளை அளந்து பின்பு குறித்துக்கொள்ள வேண்டும் எனவே இங்கு உள்ளது போல D புள்ளி போர்த் குவாட்ரண்ட்டில் அமைந்துள்ளது எனினும் இதனை பஸ்ட் குவாட்ரண்ட்டில் ப்ரோஜெக்ட் செய்ய விரும்புகிறோம் இதனை நாம் பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் செய்ய வேண்டும் இவைகள் இவ்வாறு இருக்க முதலில் இந்தப் புள்ளியை வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்ய வேண்டும் அப்பொழுது எங்காவது d' காட்சி கிடைக்கும் D என்ற புள்ளியை ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து கொடுக்கப்பட்டுள்ள ஆர மதிப்பில் அதனை மாற்றி அமைப்போம் நமக்கான ரெபரன்ஸ் லைன் இவ்வாறாக கொடுக்கப்பட்டிருக்கும் நாம் ப்ரொஜெக்ஷனை வரையும் பொழுது முதலில் XY என்ற மையத்தை வரைந்து கொண்டு பின் d' என்று காட்சியை 20 mm கீழ்ப்புறம் குறித்துக் கொள்கிறோம் பின்னர் இதனை மேற்புறம் அமைந்துள்ள பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து கொடுக்கப்பட்டுள்ள தூரத்தை ஆர மதிப்பாக மாற்றி புள்ளியினை மாற்றியமைத்து கிடைக்கப்பெறும் காட்சியை d என்று அழைப்போம் இனி இவற்றுக்கான தீர்வுகளை நமது வரைபட தாளில் பார்க்கலாம் முதலில் XY என்று நேர் கோடு வரைய வேண்டும் பின்னர் இவற்றுக்கான தொடக்க புள்ளியாக O என்பதையும் X அச்சு மற்றும் Y அச்சினை குறித்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இவற்றுக்கு செங்குத்து திசையில் நேர்கோடு ஒன்று வரைந்து அதில் ஹரிசாண்டல் பிளேனிற்கு கீழ்ப்புறம் 20 mm தொலைவில் குறித்துக்கொள்ள வேண்டும் இதுவே நமது ப்ரெண்ட் வியூ ஆகும் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டுள்ள இந்தக் காட்சியை d' என்று அழைப்போம் மேலும் வெர்டிகள் பிளேனிற்கு முன்பக்கமாக 30 mm தொலைவில் மற்றொரு புள்ளியை குறிக்க வேண்டும் ஆனால் இங்கு ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டிருக்கும் புள்ளியை பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் நாம் மாற்றியமைக்க விரும்புகிறோம் எனவே அதற்கான ஆர மதிப்பினை எடுத்துக்கொண்டு இந்தப் புள்ளியை ஆர்க் வடிவில் வரைந்து மாற்றி அமைத்து கிடைத்த காட்சியை d என்று குறிக்கிறோம் இனி இவற்றுக்கான தீர்வுகளை நமது வரைபட தாளில் பார்க்கலாம் முதலில் XY என்று நேர் கோடு வரைய வேண்டும் பின்னர் இவற்றுக்கான தொடக்க புள்ளியாக O என்பதையும் X அச்சு மற்றும் Y அச்சினை குறித்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இவற்றுக்கு செங்குத்து திசையில் நேர்கோடு ஒன்று வரைந்து அதில் ஹரிசாண்டல் பிளேனிற்கு கீழ்ப்புறம் 20 mm தொலைவில் குறித்துக்கொள்ள வேண்டும் இதுவே நமது ப்ரெண்ட் வியூ ஆகும் ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டுள்ள இந்தக் காட்சியை d' என்று அழைப்போம் மேலும் வெர்டிகள் பிளேனிற்கு முன்பக்கமாக 30 mm தொலைவில் மற்றொரு புள்ளியை குறிக்க வேண்டும் ஆனால் இங்கு ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டிருக்கும் புள்ளியை பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் நாம் மாற்றியமைக்க விரும்புகிறோம் எனவே அதற்கான ஆர மதிப்பினை எடுத்துக்கொண்டு இந்தப் புள்ளியை ஆர்க் வடிவில் வரைந்து மாற்றி அமைத்து கிடைத்த காட்சியை d என்று குறிக்கிறோம் இங்கு உள்ளவாறு புள்ளியின் ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ இந்த தொலைவில் அமைவதை பார்க்கிறோம் இதில் ஆரம்பப் புள்ளியில் இருந்து d புள்ளி வரை உள்ள தொலைவு டாப் வியூவை குறிக்கிறது மேலும் ஆரம்பப் புள்ளியில் இருந்து d' வரை உள்ள தொலைவு ப்ரெண்ட் வியூவை குறிக்கின்றது இங்கு குறித்துள்ளபடி இதனை நாம் ஆரம்பப்புள்ளி என்று எடுத்துக்கொள்ளலாம் இனி இதற்கான தீர்வினை பார்க்கலாம் ஏற்கனவே நான் கூறியபடி இந்தப் D என்ற புள்ளி நேராக வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு d'என்று காட்சியாக கிடைக்கிறது மேலும் இங்குள்ள d காட்சி இவ்வாறாக திருப்பி அமைக்கப்படும் மன்னிக்கவும் வரைபடத்தில் இவை d' மற்றும் d என்று இருக்க வேண்டும் நமக்குக் கிடைக்கப்பெற்ற தீர்வினை மறுமுறை வரைபடதாளில் பார்க்கலாம் இங்கு நாம் அளவுகளை குறிக்க இருபக்க ஆரோக்கள் கொண்ட அளவுகளை குறிக்கும் கோடுகளை கொண்டு 30 mm என்பதையும் 20 mm என்பதையும் குறித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக புதிய எடுத்துக்காட்டுக்கு செல்லலாம் அடுத்த கேள்வியாக A என்ற புள்ளி 20 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு மேற்புறமும் அமைந்துள்ளது முதல் பாகத்தை எடுத்துக்கொள்ளலாம்இதில் 3 பாகங்கள் உள்ளன முதலாவது பாகத்தில் A என்ற புள்ளி 20 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு மேற்புறமும் 25 mm வெர்டிகள் பிளேனிற்கு பின்புறத்திலும் அமைந்துள்ளது இவ்வாறு அமைந்துள்ள பொழுது A என்ற புள்ளிக்கு நம்மால் ப்ரொஜெக்ஷன்களை வரைய முடியுமா அதற்கு முன்பாக நாம் எவ்வாறு அவை அமைந்திருக்கும் என்பதை வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் வரைந்து காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும் இப்பொழுது A என்ற புள்ளி எங்கு அமைந்துள்ளது 20 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு மேல்புறத்தில் எனவே இப்பொழுது புள்ளி இந்த இரு பக்கங்களில் எங்கு வேண்டுமானாலும் அமையலாம் ஆனால் மேலும் 25 mm வெர்டிகள் பிளேனிற்கு பின்புறம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது வெர்டிகள் பிளேனிற்கு முன்புறம் என்று சொல்லும்பொழுது இந்தப் பக்கம் அமையும் பின்புறம் என்று சொல்வதால் இந்தப் பகுதியில் எங்காவது நமது புள்ளி அமையும் எனவே இந்த புள்ளியினை 25 mm வெர்டிகள் பிளேனிற்கு பின் புறமும் 20 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு மேல் புறமும் அமைந்துள்ளது இனி அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் இனி இந்த புள்ளிக்கான ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ பஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் முறையில் உருவாக்க வேண்டும் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதுமே புள்ளியை வெர்டிகள் பிளேன் மீது நேராக ப்ரோஜெக்ட் செய்து காட்சியினை a' என்று குறித்துக் கொள்கிறோம் இனி A என்ற புள்ளியை ஹரிசாண்டல் பிளேனில் ப்ரோஜெக்ட் செய்து பின்பு அதனை 90 டிகிரி திருப்பி அமைத்து கிடைக்கும் காட்சியினை a என்று குறித்துக் கொள்கிறோம் இங்கு உயரம் 20 mm என்றும் 25 mm வெர்டிகள் பிளேனிற்கு பின்புறம் என்று கொடுக்கப்பட்டிருப்பதால் a என்ற காட்சி மேல்புறம் அமையும் அதற்குக் கீழ் a' காட்சி 20 mm தொலைவில் அமையும் நாம் 90 டிகிரி திருப்பி மேல்புறம் அமைத்த புள்ளி ஆரம்பப் புள்ளியில் இருந்து 25 mm தொலைவில் அமைந்துள்ளது இனி இதனை ஒரு வரைபட தாளில் இங்கு உள்ளவாறு வெர்டிகள் பிளேனை அமைத்துக்கொள்ளலாம் மேலும் இவற்றில் X அச்சுY அச்சு ஏற்படுத்திக்கொண்டுநம்முடைய புள்ளியை முன்புறமுள்ள வெர்டிகள் பிளேன் மீது இங்கு உள்ளவாறு 20 mm தொலைவிலிருந்து ப்ரோஜெக்ட் செய்கிறோம் இந்தக் காட்சியை a'என்று அழைக்கலாம் பின்னர் வெர்டிகள் பிளேனிற்கு 25 mm பின்புறம் அமைந்துள்ள புள்ளியாக இதனை எடுத்துக் கொண்டு இந்த புள்ளியை இவ்வாறாக மாற்றி அமைக்கலாம் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்யப்பட்ட காட்சியை a என்று வைத்துக் கொள்ளலாம் இனி இவைகளின் அளவுகளை குறிக்கும் கோடுகளை எப்பொழுதுமே நாம் வரைந்து கொள்ள வேண்டும் அவை இவ்வாறாக நேர் செங்குத்து கோடுகள் 25 mm மற்றும் 20 mm என்ற அளவுகளை குறிக்கின்றன இனி அடுத்ததாக இரண்டாவது பகுதிக்குச் செல்வோம் இதில் B என்ற புள்ளி 25 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு அடி பக்கத்திலும் 20 mm வெர்டிகள் பிளேனிற்கு பின்புறத்திலும் அமைந்துள்ளது வெர்டிகள் பிளேனிற்கு பின்புறம் என்பது இந்தப் பகுதி ஆகும் எனவே இங்கு தான் B என்ற புள்ளி எங்காவது அமைந்திருக்க வேண்டும் எனவே முதலில் B புள்ளியை வெர்டிகள் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து கொள்ளலாம் அதற்காக நாம் 25 mm கீழ்ப் புறத்தில் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் இந்த வரைபடத்தில் குறைந்தது 30 mm இடைவெளி கொடுத்து தான் அடுத்த புதிய வரைபடத்தை வரைய வேண்டும் அதற்காக ஸ்கேல் கொண்டு 30 mm தொலைவினை குறித்து கொள்கிறோம் பின்னர் 25 mm தொலைவில் b புள்ளியை குறித்துக் கொள்கிறேன் இந்த காட்சிக்கு பெயர் b' என்பதாகும் இது நமது புள்ளியின் டாப் வியூ ஆகும் வெர்டிகள் பிளேனிற்கு 20 mm பின்புறம் எனும்பொழுதுநமது புள்ளி இங்கு எங்காவது அமைந்திருக்கும் நான் இப்பொழுது த்தர்டு குவாட்ரண்ட் முறையில் வரைவதால்B புள்ளியை ஹரிசாண்டல் பிளேன் மீது ப்ரோஜெக்ட் செய்து 90 டிகிரி திருப்பி அமைக்கிறோம் எனவே அவ்வாறு செய்யும் பொழுது இந்த இடத்தில் புள்ளி அமையும் இனி இதனை கோடுகள் கொண்டு இணைத்து காட்சியை b என்று அழைக்கலாம் மூன்றாவது பாகம் C என்ற புள்ளி 20 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு அடி புறத்திலும் 30 mm வெர்டிகள் பிளேனிற்கு முன் புறத்திலும் அமைந்துள்ளது எனவே நமது வெர்டிகள் பிளேனிற்கு முன்புறம் என்று கூறப்பட்டுள்ளதால் இங்கு எங்காவது நமது புள்ளி அமைந்திருக்கும் இதில் நமது C புள்ளியை குறித்துக் கொள்கிறேன் இனி காட்சிகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் இந்தப் புள்ளியை வெர்டிகள் பிளேன் மீது நேராக ப்ரோஜெக்ட் செய்து பின்னர் ஹரிசாண்டல் பிளேன் மீதும் ப்ரோஜெக்ட் செய்துஅதனை 90 டிகிரி திருப்பி அமைக்கவேண்டும் அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் மறுபடியும் 30 mm இடைவெளி கொடுத்து இவ்வாறு நமது ப்ரொஜெக்ஷன்களை வெர்டிகள் பிளேன் மற்றும் ஹரிசாண்டல் பிளேன் இவைகளில் காட்சிப்படுத்த வேண்டும் இனி ஹரிசாண்டல் பிளேனிற்கு 20 mm கீழ்புறம் அமைத்துள்ளதற்கு புள்ளி காட்சியை c' என்பதை பெயரிடலாம் மேலும் வெர்டிகள் பிளேனிற்கு முன்புறம் 30 mm தொலைவில் அமைந்துள்ள புள்ளி காட்சிக்கு c என்று குறித்துக் கொள்கிறோம் பின்னர் இதனை 90 டிகிரி திருப்பி அமைத்துக் கொள்கிறோம் இவைகளை செய்த பின்னர் அளவுகளை குறிக்கும் கோடுகளை உருவாக்கலாம் இங்கு 20 mm கீழ் புறமாகவும் 30 mm முன்புற தொலைவையும் அமைத்து குறித்துக் கொள்வோம் இவ்வாறு தான் நமது கோடுகளை ப்ரோஜெக்ட் செய்து உருவாக்குவோம் நமது தீர்வுகளை சற்று பார்க்கலாம் இதில் a'மற்றும் a புள்ளி இவை இரண்டும் XY அச்சிற்கு மேல்புறம் அமைந்துள்ளன B புள்ளி 25 mm ஹரிசாண்டல் பிளேனிற்கு கீழ்ப்புறமும் 20 mm வெர்டிகள் பிளேனிற்கு பின்புறமும் அமைந்திருந்தாலும் அவற்றின் காட்சிகளான b மற்றும் b' இவை எதிர் திசையில் அமைந்துள்ளன அதேபோல C புள்ளி ஹரிசாண்டல் பிளேனிற்கு கீழ்ப்புறமும் வெர்டிகள் பிளேனிற்கு முன்புறமும் அமைந்திருந்தாலும் அவை இரண்டும் இங்கு நீங்கள் பார்ப்பது போல் XY அச்சிற்கு கீழ்ப்புறமாக அமைந்துள்ளன இங்கு கிடைக்கப்பெற்ற தீர்வையும்உங்களுக்கு கிடைக்கும் தீர்வையும் சரிதானா என்று பொருத்திப் பாருங்கள் அடுத்து வரும் வகுப்புகளில் மேலும் சில ப்ரொஜெக்ஷன் முறைகளை நாம் புரிந்து கொள்ளலாம்